இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் பரிணாம மாதிரி சுழல் மாதிரி பற்றி விவாதித்தோம் சுறுசுறுப்பான வளர்ச்சியை அறிமுகப்படுத்தினோம் சுறுசுறுப்பான மாதிரிகள் மிகவும் பிரபலமாகிவிட்டன குறிப்பாக இப்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களுக்கு இவை நிறைய நன்மைகளைக் கொண்டிருப்பதைக் காண்போம் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் வகை பல ஆண்டுகளாக கடுமையான மாற்றத்தை அடைந்துள்ளது என்று நாங்கள் கூறியிருந்தோம் இப்போது திட்டங்கள் மிகக் குறுகிய காலமாகும் 1 மாதம் 2 மாதம் அல்லது 3 மாத திட்டங்கள் மிகவும் பொதுவானவை அதேசமயம் முன்பு பல ஆண்டு திட்டங்கள் இருந்தன 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் இப்போது நிறைய மறுபயன்பாடு தனிப்பயனாக்குதல் வேலை மட்டுமே செய்யப்படுகின்றன எனவே இது சேவை வகை திட்டங்கள் முன்னதாக புதிதாக தயாரிப்பு மேம்பாடு இருந்தது இப்போது அது தனிப்பயனாக்கம் மெதுவாக பெரும்பாலான திட்டங்கள் இதுபோன்றவையாகி வருகின்றன இது வாடிக்கையாளர் தரப்பில் குறுகிய மேம்பாட்டு வரிசைப்படுத்தல் கருத்துக்களைப் பெறுகிறது மற்றும் பல அந்த வகையில் சுறுசுறுப்பான மாதிரி மிகவும் சாதகமானது நாங்கள் சுறுசுறுப்பான மாதிரியைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம்

சுறுசுறுப்பான மாதிரியின் கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் சுறுசுறுப்பான மாதிரியானது வாடிக்கையாளர் பங்கேற்பு அதிகரிக்கும் வளர்ச்சி ஒவ்வொரு மறு செய்கைக்கும் மேலாக ஒருங்கிணைத்தல் மற்றும் சோதனை செய்தல் வாடிக்கையாளர் தளத்தில் வரிசைப்படுத்துதல் குறைவான ஆவணங்கள் மற்றும் பல அம்சங்களை உள்ளடக்கியது என்பதை நாங்கள் கடைசியாக பார்த்தோம் இப்போது சுறுசுறுப்பான மாதிரியின் முக்கிய நுட்பங்களைப் பார்ப்போம் இங்கே முறையான தேவைகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை இது பயனர் கதைகளை அடிப்படையாகக் கொண்டது தேவைகள் விவரக்குறிப்பை விட இவை முறைசாராவை என்று பெயர் கூறுகிறது இவை கதைகள் போன்றவை இவை பயன்பாட்டு நிகழ்வுகளை விட எளிமையானவை ஒட்டுமொத்த வடிவமைப்பு முன்னோக்கைக் கொடுக்க சுறுசுறுப்பான மாதிரி உருவகங்களை முன்மொழிகிறது அங்கு என்ன தேவை என்பதற்கான பொதுவான பார்வை உள்ளது மற்றும் அதன் அடிப்படையில் வளர்ச்சி தொடங்குகிறது தேவையான இடங்களில் ஒரு ஸ்பைக் செய்யப்படுகிறது ஸ்பைக் என்பது ஒரு எளிய நிரலாகும் இது சாத்தியமான தீர்வை ஆராய எழுதப்பட்டுள்ளது இது ஒரு முன்மாதிரிக்கு ஒத்ததாக இருப்பதை நாம் காணலாம் நிச்சயமற்ற தன்மை உள்ள இடங்களில் ஒரு ஸ்பைக்கை உருவாக்குங்கள் ஸ்பைக் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதையும் மாற்றாகப் பார்க்கவும் வாடிக்கையாளர் தளத்தில் இது உருவாக்கப்பட்டதும் வாடிக்கையாளர் அதை ஏற்றுக்கொண்டதும் குறியீட்டை மேலும் கட்டமைக்கக்கூடிய நடத்தைக்கு பாதிப்பு ஏற்படாமல் குறியீட்டை மறுசீரமைக்கவும் சில வடிவமைப்பை குறியீட்டில் வைக்கவும் எனவே ஒவ்வொரு மறு செய்கைக்குப் பிறகான வடிவமைப்பு பின் சிந்தனையாக இருப்பதை இங்கே நீங்கள் காணலாம் குறியீடு மறுசீரமைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் குறியீடு வேலை செய்யும்படி செய்யப்படுகிறது பின்னர் அது நிச்சயமாக மறுசீரமைக்கப்படுகிறது எங்களிடம் சில பொதுவான பார்வை ஒட்டுமொத்த வடிவமைப்பு மற்றும் பலவற்றில் ஒரு உருவகம் உள்ளது இது அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு அதிகரிப்பு திட்டமிடப்பட்டு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்பட்டு நீண்ட கால திட்டங்கள் எதுவும் செய்யப்படவில்லை மறு செய்கை குறிப்பிடத்தக்க செயல்பாட்டைச் சேர்க்காது இது ஏற்கனவே இருக்கும் செயல்பாட்டை மட்டுமே மேம்படுத்தக்கூடும் ஆனால் ஒவ்வொரு மறு செய்கையின் முடிவிலும் வாடிக்கையாளர் தளத்தில் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மறு செய்கையின் நீளம் பொதுவாக 2 முதல் 4 வாரங்கள் வரை சரி செய்யப்படுகிறது ஒவ்வொரு மறு செய்கைக்கும் பிறகு வாடிக்கையாளர் குறியீட்டை உருவாக்குகிறார் என்பதை இங்கே நினைவில் கொள்க குறியீட்டை வழக்கமான பயன்பாட்டிற்கு வைக்கிறது அவர்கள் அதை மதிப்பீடு செய்வது மட்டுமல்ல அவர்கள் அதை தவறாமல் பயன்படுத்தத் தொடங்குகிறார்கள் சுறுசுறுப்பான மாதிரி என்று நாங்கள் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் நேருக்கு நேர் தொடர்பு டெவலப்பர்கள் ஒரே கட்டிடத்தை அல்லது அவர்கள் சந்திக்கும் அதே அறையைப் பகிர்ந்து கொள்வது அவசியம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆவணங்களை அனுப்புவதை விட சிக்கல்களைப் பற்றி விவாதித்து ஒருவருக்கொருவர் தேவையானவற்றை விளக்கிக் கூறுகிறார்கள் நேருக்கு நேர் தகவல்தொடர்புக்கு வசதியாக அவர்கள் ஒரு அலுவலக இடத்தைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் பொதுவாக அணியின் அளவு 5 முதல் 9 பேர் வரை சிறியதாக இருக்கும் இதனால் அவர்கள் நன்றாக தொடர்பு கொள்ள முடியும் இது சுறுசுறுப்பான மாதிரியை சிறிய திட்டங்களுக்கு மிகவும் பொருத்தமாக ஆக்குகிறது ஆனால் நிச்சயமாக இதைப் பெரிய திட்டங்களுக்கு அளவிட இதைப் பயன்படுத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது ஆனால் பின்னர் அது சிறிய திட்டங்களை மையமாகக் கொண்டு தொடங்கியது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் யாரையாவது எதையாவது தெரிவிக்க விரும்பினால் அவருக்கு படிக்க ஒரு ஆவணத்தை வழங்குவது நல்லதல்ல சிறந்த வழி என்று ஒரு வெள்ளை பலகை வழியாக நீங்கள் அவரை விளக்க முடிந்தால் நீங்கள் அவரை விளக்கலாம் நீங்கள் ஒரு ஆவணத்தை அனுப்புகிறீர்கள் அல்லது தொலைபேசி அல்லது மின்னஞ்சலில் அவரை விளக்குவது நல்ல யோசனையல்ல உண்மையில் பல்வேறு தகவல்தொடர்பு முறைகளின் செயல்திறனைக் கண்டறிய சோதனைகள் உள்ளன இது சோதனைகளிலிருந்து அலிஸ்டர் காக்பர்னால் வழங்கப்படுகிறது காகிதம் ஒரு சிறந்த தகவல்தொடர்பு வடிவம் என்பதை அவர் தீர்மானிக்க முடியும் நீங்கள் யாரையாவது தெரிவிக்க விரும்பினால் அவருக்கு ஏதாவது ஒரு காகிதத்தை கொடுங்கள் சிறப்பு தொழில்நுட்ப தொடர்பு தொடர்புகொள்வதற்கான சிறந்த வழி அல்ல ஆடியோ டேப் காகிதத்தை விட சற்று சிறந்தது மின்னஞ்சல் உரையாடல் சற்று சிறப்பாக இருக்கலாம் வீடியோ டேப் சற்று சிறந்தது வீடியோ உரையாடல் இன்னும் சிறந்தது மற்றும் ஒரு வெள்ளை பலகையுடன் நேருக்கு நேர் உரையாடல் தொழில்நுட்ப பொருட்களை தொடர்புகொள்வதற்கு இது மிகவும் பயனுள்ள வழியாகும் இது இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அவர்கள் ஒரு ஒயிட் போர்டுடன் சந்திக்கும் ஒரு சிறிய குழு மற்றும் ஒரு நபர் தனது கருத்துக்களை ஒயிட் போர்டில் விளக்குகிறார் இது தகவல்தொடர்புக்கான மிகச் சிறந்த வழியாகும் அது இந்த மாதிரியில் இணைக்கப்பட்டுள்ளது நேருக்கு நேர் தொடர்பு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது வாடிக்கையாளர் தளத்தில் எத்தனை அதிகரிப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதில் இங்கே முன்னேற்றம் அளவிடப்படுகிறது சில வாரங்களுக்கு ஒரு முறை பதிப்புகள் அடிக்கடி வழங்கப்படுகின்றன வாடிக்கையாளர் வழங்கப்பட்ட பதிப்புகளைப் பயன்படுத்துகிறார் மற்றும் தேவை மாற்றங்களை அளிக்கிறார் இவை வாடிக்கையாளருக்கும் டெவலப்பருக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு மற்றும் குழு உறுப்பினர்களிடையே நேருக்கு நேர் தொடர்பு உள்ளது சுறுசுறுப்பான மாதிரியின் மிக அடிப்படையான கொள்கைகள் இவை ஆனால் ஆவணமாக்கல் என்பது சுறுசுறுப்பான மாதிரியில் செய்யப்பட்ட ஆவணங்கள் அல்ல உண்மையில் இல்லை இங்கே யோசனை ஒளி பயணிக்க வேண்டும் அது தேவையில்லை வரை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டாம் நீங்கள் நினைப்பதை விட மிகக் குறைவான ஆவணங்கள் உங்களுக்குத் தேவை நீர்வீழ்ச்சி மாதிரியில் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும் மறுஆய்வு முடிவுகள் திட்டங்கள் தேவை மதிப்பாய்வு வடிவமைப்பு உயர் மட்ட வடிவமைப்பு உயர் மட்ட வடிவமைப்பு மறுஆய்வு அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இங்கே இங்குள்ள முக்கிய யோசனை என்னவென்றால் நீண்ட காலமாக யாரோ ஒருவர் குறிப்பிடப்படும்போது மட்டுமே ஆவணங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அப்போதும் இவை சுருக்கமானவை இவை மாற்றப்பட வாய்ப்பில்லாத தகவல்களுக்கு மட்டுமே ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளது அவை வளர்ச்சியின் முடிவில் மாறாதவை எனவே அபிவிருத்தி ஆவணங்களின் முடிவு தயாரிக்கப்பட்டுள்ளது இங்கே அந்த விஷயங்கள் மட்டுமே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன அங்கு யாரோ ஒருவர் எதையாவது கற்றுக் கொள்ள முடியும் இது ஒருவருக்கு மிகவும் தகவலறிந்ததாக இருக்கும் இது தெரிந்து கொள்ள நல்ல விஷயங்கள் ஆவணங்களின் பொருட்டு ஆவணங்கள் உருவாக்கப்படுகின்றன ஆவணங்கள் போதுமான துல்லியமானவை சீரானவை மற்றும் விரிவானவை ஏனென்றால் அதிக மாற்றங்கள் இல்லாதபோது இவை தயாரிக்கப்படுகின்றன ஆவணப்படுத்த சில சரியான காரணங்கள் திட்ட பங்குதாரர்களுக்கு இது தேவை எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளருக்கு அது தேவைப்படலாம் அதில் கையெழுத்திட ஒரு ஒப்பந்த படிவம் தேவைப்படலாம் ஒருவேளை ஒரு வெளிப்புறக் குழு இருக்கக்கூடும் அவர்கள் பரிந்துரைகளை மதிப்பாய்வு செய்ய அல்லது கொடுக்க விரும்புகிறார்கள் ஒருவேளை ஆவணம் அவர்களுக்காக இருக்கும் ஒருவேளை ஆவணம் இருக்கும் திட்டம் முடிந்தபின்னர் குறிப்பிடப்பட வேண்டும் ஆவணப்படுத்த சரியான காரணங்கள் இருக்கும்போது மட்டுமே ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலவே ஆவணங்களும் இயல்பாகவே தயாரிக்கப்படுகின்றன இங்குள்ள தேவைகள் வளர்ச்சி நேரம் மற்றும் புதிய தேவைகள் எழும்போது அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன அவை இங்கே தேவைகள் அடுக்கில் வைக்கப்படுகின்றன அடுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது முதலில் மேலே எடுக்கப்படும்வை இவை அதிக முன்னுரிமை மற்றும் இவை அனைத்தும் தேவைகள் மற்றும் ஸ்காட் ஆம்ப்ளர்ஸ் வழங்கிய இந்த வரைபடம் தேவைகள் தொடர்ந்து எழும் அவை அடுக்கில் செருகப்படுகின்றன அவை மாறும்போதெல்லாம் அகற்றப்படுகின்றன அவை மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றன ஆனால் பின்னர் ஒவ்வொரு தேவைக்கும் முன்னுரிமை ஒதுக்கப்படுகிறது பின்னர் இது மாறும் வகையில் மாற்றப்படும் சுறுசுறுப்பான மாதிரி பல நன்மைகளைக் கொண்டுள்ளது ஆனால் பின்னர் அதை நடைமுறையில் பயனுள்ளதாக மாற்ற நீங்கள் சில ஆபத்துகளைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் இங்கே ஆவணங்கள் இல்லை இது ஒரு வெள்ளை பலகை மற்றும் பலவற்றின் விளக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே யாராவது தவறாக புரிந்து கொள்ளலாம் சந்தேகம் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் ஆலோசித்து சரியானதைச் செய்யும் உயர் தரமான நபர்களின் திறன்கள் தேவை நீண்ட கால வடிவமைப்பு செய்யப்படவில்லை மற்றும் குறுகிய மறு செய்கைகள் இவை வடிவமைப்பு கட்டமைப்பைக் குறைக்கின்றன அம்சம் க்ரீப் அம்சம் க்ரீப் என்பது வாடிக்கையாளர்கள் அல்லது டெவலப்பர்கள் அதிக லட்சியமாக மாறும் சொல் அம்சம் எவ்வளவு பயன்படுத்தப்படுமோ என்று யோசிக்காமல் இணைக்கக்கூடிய புதிய அம்சங்களை அவர்கள் தொடர்ந்து சிந்திக்கிறார்கள் வாடிக்கையாளருக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதை வளர்ப்பதற்கான செலவு என்ன அம்சம் சேர்க்கப்பட்ட பின் அம்சம் எனவே சுறுசுறுப்பான மாதிரியில் அம்ச க்ரீப்பின் அதிக ஆபத்து உள்ளது ஏனெனில் புதிய அம்சங்களுக்கான கருத்து மற்றும் கோரிக்கையை வழங்க சுதந்திரம் வழங்கப்படுகிறது எனவே திட்ட மேலாளருக்கு அம்ச க்ரீப்பை நிர்வகிப்பது கடினமாகிறது மேலும் வளர்ச்சி மாறும் என்பதால் அம்சங்கள் புதிய அம்சங்களை மாற்றும் மற்றும் பலவற்றை மாற்றும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வெளிப்படையான செலவை வழங்குவது மிகவும் கடினம் அபிவிருத்தி செய்யப்படும் ஒரு வெளிப்படையான காலக்கெடுவை வழங்குவது கடினம் மற்றும் தரம் மிகவும் கடினம் என்பதை உறுதிப்படுத்துவது கடினம் ஆவணம் ஒரு நல்ல விஷயம் ஆவணத்தைத் தயாரிப்பதற்கான நேர முயற்சியைச் சேமிக்கிறது ஆனால் ஆவணத்தின் பற்றாக்குறை என்பதை அறிந்திருக்க வேண்டும் தவறான விளக்கத்திற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆவணத்தில் மதிப்புரைகளைப் பெறுவது கடினம் மேலும் திட்டம் முடிவடையும் போது குழு சிதறடிக்கப்படுவதற்கு முன்னர் திட்டத்தின் முடிவில் ஆவணங்கள் நனவுடன் தயாரிக்கப்படாவிட்டால் பராமரிப்பு கடினமாகிவிடும் சுறுசுறுப்பான மாதிரியின் இந்த ஒட்டுமொத்த புரிதலுடன் சில குறிப்பிட்ட சுறுசுறுப்பான செயல்முறைகளைப் பார்ப்போம் மிகவும் பிரபலமான சுறுசுறுப்பான செயல்முறைகளில் ஒன்று எக்ஸ்ட்ரீம் புரோகிராமிங் ஆகும் இது XP மாடல் என்றும் அழைக்கப்படுகிறது It was proposed by Kent Beck 1999 இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய உருப்படிகள் ஜோடி நிரலாக்கமாகும் ஒரு ஜோடி நிரலாக்கத்தில் ஒவ்வொரு மேசை ஒவ்வொரு டெஸ்க்டாப்பையும் இரண்டு புரோகிராமர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இங்கே முக்கிய யோசனை என்னவென்றால் மதிப்பாய்வு செய்வது ஒரு நல்ல விஷயம் எனவே ஏன் ஒருவருக்கொருவர் வேலையை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யக்கூடாது ஒரு புரோகிராமர் நிரலை எழுதும்போது மற்ற புரோகிராமர்கள் குறியீடு மற்றும் மதிப்புரைகள் வழியாகச் சென்று அதை எவ்வாறு சிறந்த குறியீடு திறமையான குறியீடு தவறுகளைத் தவிர்ப்பது மற்றும் பலவற்றைச் செய்வது என்பதற்கான பரிந்துரைகளைத் தருகின்றன மேலும் ஒரு மணிநேரத்திற்கு ஒரு புரோகிராமர் நிரல் நிரல்களைத் திருப்புதல் சில செயல்பாடுகளை எழுதுகிறது பின்னர் மற்ற புரோகிராமர் எடுத்துக்கொள்கிறார் முதல் புரோகிராமர் அதை மதிப்பாய்வு செய்யும் போது இன்னும் சில செயல்பாடுகளை எழுதுங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் சோதனை நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலல்லாமல் சோதனை நடைபெறுகிறது இங்கே சோதனை வழக்குகள் தொடர்ந்து எழுதப்பட்டு ஒரு அம்சம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு சோதனை வழக்குகள் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு அம்சம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு அந்த அம்சத்திற்காக சோதனை வழக்குகள் எழுதப்பட்டு சோதனை நிகழ்வுகளை கடந்து செல்லும் போது அம்சம் கடந்து செல்லப்பட்டதாக கருதப்படுகிறது இது சோதனை உந்துதல் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு சில நாள் அதிகரிப்புகளும் வழங்கப்படும் போது இங்கு அதிகரிப்பு மேம்பாடு நடைமுறையில் உள்ளது தீவிர நடைமுறைகள் என்ற பெயர் நல்ல நடைமுறைகள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுவதால் வந்தது நல்ல நடைமுறைகள் குறியீடு மறுஆய்வு நல்லது மற்றும் இது ஜோடி நிரலாக்க சோதனை வடிவத்தில் செயல்படுத்தப்படுகிறது நல்ல நடைமுறை மற்றும் எனவே சோதனை உந்துதல் வளர்ச்சி அதிகரிக்கும் வளர்ச்சி நல்லது எனவே ஒவ்வொரு சில நாட்களிலும் புதிய அதிகரிப்புகள் வழங்கப்படுகின்றன எளிமை நல்லது எனவே எளிமையான வடிவமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பல தசாப்தங்கள் கழித்து அல்லது நீண்ட நேரம் தேவைப்படக்கூடிய நீட்டிப்புகளைப் பற்றி சிந்திக்க முயற்சிக்காதீர்கள் அதன் பிறகு சில மேம்பாடுகள் தேவைப்படலாம் அதை நினைக்க வேண்டாம் இப்போது அதைச் செயல்படுத்துங்கள் எளிமையான வடிவமைப்பு அதைச் செயல்படுத்துகிறது வடிவமைப்பது நல்லது எனவே மென்பொருள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு குறியீட்டை மறுசீரமைத்து சில வடிவமைப்பை வைத்து குறியீட்டை சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவது முக்கியமானது எனவே ஒரு உருவகம் வரையறுக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைப்பு சோதனை முக்கியமானது ஆகையால் ஒரு நாளைக்கு பல முறை உருவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு என்பது தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு ஆகும் ஒருங்கிணைப்பு முடிவில் மட்டுமே நடந்த நீர்வீழ்ச்சி மாதிரியின் முக்கிய பிரச்சினையாக இது இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே நான்கு மதிப்புகள் தகவல்தொடர்பு நேருக்கு நேர் தொடர்பு எளிமை எளிமையான வடிவமைப்பை செயல்படுத்துவது நாளை வேலை செய்ய கவனம் செலுத்தாது கருத்து வாடிக்கையாளர் கருத்தைப் பெறுங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்களை ஊக்குவிக்கவும் நீங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து கருத்துக்களைப் பெறாவிட்டால் இது நடக்கப் போகிறது ஏனெனில் இறுதியில் அவர்கள் நிராகரிப்பார்கள் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பார்கள் இங்கே மற்ற மதிப்பு தைரியம் சில குறியீடு நல்லதல்ல எனில் அதை மீண்டும் எழுதவும் வடிவமைப்பு நன்றாக இல்லை என்றால் அதை நிராகரித்து வடிவமைப்பை மீண்டும் செய்யலாம் குறியீட்டு சோதனை என்பது குறியீட்டு சோதனையில் அதிக கவனம் செலுத்துவது தவறு இல்லாத மென்பொருளை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த நடைமுறை முதன்மை வழிமுறையாகும் எனவே சோதனை மற்றும் கேட்பதற்கான முக்கியத்துவம் வாடிக்கையாளரைக் கேட்டு வாடிக்கையாளருக்கு உண்மையில் என்ன தேவை என்பதைக் கண்டுபிடிப்பது ஒரு சிறந்த நடைமுறையாகும் சரியான வடிவமைப்பு இல்லாமல் வடிவமைத்தல் கணினி சிக்கலானதாகிறது எனவே வடிவமைப்பை கணினியில் வைக்கவும் வாடிக்கையாளர் கருத்துக்களைப் பெறுவது ஒரு முக்கியமான விஷயம் சோதனை உந்துதல் வளர்ச்சியை வலியுறுத்துகிறது பயனர் கதையை அடிப்படையாகக் கொண்டு குறியீட்டை எழுதுவதற்கு முன் முதலில் சோதனை நிகழ்வுகளை உருவாக்குங்கள் முதலில் சோதனை நிகழ்வுகளை எழுதுங்கள் இது சோதனை உந்துதல் வளர்ச்சி முதலில் பயனர் கதையின் அடிப்படையில் சோதனை நிகழ்வுகளை எழுதி பின்னர் அதை செயல்படுத்தவும் செயல்படுத்தப்பட்டதும் சோதனை நிகழ்வுகளை இயக்கவும் அது அனைத்து சோதனை நிகழ்வுகளையும் கடந்து செல்லும் வரை வளர்ச்சி முழுமையடையாது கொடுக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு சில நாட்களிலும் அதிகரிப்புகளை உருவாக்குங்கள் வாடிக்கையாளர் கருத்துகளைப் பெறுங்கள் தேவைப்பட்டால் மாற்றலாம் பின்னர் இறுதியாக வாடிக்கையாளர் மறு காரணி ஏற்றுக்கொண்டால் குறியீட்டை சிறப்பாகச் செய்து சில வடிவமைப்பை வைத்து அடுத்த அம்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது சில நடைமுறை கேள்விகளைப் பார்ப்போம் இதுவரை விவாதித்த புள்ளிகள் செயல்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரியின் நிலைகள் என்ன நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லையென்றால் செயல்பாட்டு நீர்வீழ்ச்சி மாதிரியின் முக்கிய தீமைகள் என்ன என்பதை தயவுசெய்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே விவாதித்த மறுசீரமைப்பு நீர்வீழ்ச்சி மாதிரியின் தீமைகளை சமாளிக்க பிற்கால மாதிரிகள் முன்மொழியப்பட்டன நீர்வீழ்ச்சி மாதிரியுடன் பல சிக்கல்கள் மிக முக்கியமானவை மாற்றத் தேவைகளைக் கையாள்வதில் சிரமம் ஏன் சுறுசுறுப்பான மாதிரி மிகவும் பிரபலமாகிவிட்டது நீர்வீழ்ச்சி மாதிரியின் எந்தப் பிரச்சினைகளை அது சமாளிக்கிறது தற்போதைய வகை திட்டங்களுக்கு இது எவ்வாறு பொருந்துகிறது இல்லாவிட்டால் என்ன சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடும் வாழ்க்கை சுழற்சி மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெரிய திட்டத்தில் பின்பற்றப்படுகிறது இப்போது ஸ்க்ரம் என்று அழைக்கப்படும் மற்றொரு சுறுசுறுப்பான வளர்ச்சி செயல்முறையைப் பார்ப்போம் ஸ்க்ரமின் முக்கிய பண்புகள் சுய ஒழுங்கமைக்கும் குழுக்கள் யார் என்ன செய்வார்கள் யார் சோதனை செய்வார்கள் யார் எந்த செயல்பாடு மேம்பாடு போன்றவற்றைச் செய்வார்கள் என்பதை குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் தீர்மானிக்கிறார்கள் இங்கே தயாரிப்பு தொடர்ச்சியான மாத நீளங்களில் முன்னேறுகிறது ஸ்பிரிண்ட்கள் அடிப்படையில் அதிகரிப்புகள் எனவே அதிகரிப்புகள் பொதுவாக ஒரு மாதத்திற்கு ஸ்பிரிண்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன இங்கே தேவைகள் கைப்பற்றப்படுகின்றன தேவைகள் ஒரு தயாரிப்பு பின்னிணைப்பு என அழைக்கப்படும் ஒன்றைப் அடுக்கி வைப்பதைப் பார்க்கிறோம் எனவே சுறுசுறுப்பான செயல்முறைகளில் ஒன்று அபிவிருத்தி தொடரும்போது எழும் தேவைகள் இங்கே உள்ளன சில நீக்கப்படலாம் மாற்றப்படலாம் மற்றும் பல இது தயாரிப்பு பின்னிணைப்பு என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஸ்பிரிண்டிலும் ஒரு ஸ்பிரிண்ட் என்பது ஒரு மாத கால செயல்பாடு ஸ்பிரிண்ட் பேக்லாக் உருவாக்கும் முதல் முன்னுரிமை அம்சத் தேவைகளில் ஒன்று எடுக்கப்பட்டு ஸ்பிரிண்ட் பேக்லாக் கிடைத்ததும் இது இனி மாற்றப்படாது இது மாற்றுவதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இது இங்கு ஒரு மாத கால மறு செய்கைக்கு மேல் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு நாளும் டெவலப்பர்கள் தினசரி ஸ்க்ரம் கூட்டத்திற்கு என்ன நடந்தது அடுத்து என்ன செய்ய வேண்டும் மற்றும் பலவற்றை மறுபரிசீலனை செய்ய சந்திக்கிறார்கள் மேலும் அவர்கள் ஸ்பிரிண்ட் பேக்லாக் முடிக்கிறார்கள் ஸ்பிரிண்ட் பேக்லாக்கில் இங்கிருந்து அடையாளம் காணப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் அடையாளம் காணப்படுகின்றன மேலும் அவை மேம்பாட்டுக் குழுவால் வைக்கப்படும் ஸ்பிரிண்ட் பேக்லாக் இல் வைக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் தினசரி ஸ்க்ரம் மற்றும் இறுதியாக ஸ்பிரிண்ட் மதிப்பாய்வு மூலம் முடிக்கப்படுகின்றன ஸ்பிரிண்ட் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தயாரிப்பு அதிகரிப்பு வாடிக்கையாளர் தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே அதுதான் இங்கே முக்கிய யோசனை முன்னேற்றம் ஸ்பிரிண்ட்ஸ் வடிவத்தில் உள்ளது காலம் பொதுவாக ஒரு மாதம் ஒரு மாதத்தில் தயாரிப்பு பின்னிணைப்பில் இருந்து சில அம்சங்கள் எடுக்கப்படுகின்றன வடிவமைப்பு குறியிடப்பட்ட சோதிக்கப்பட்ட ஸ்பிரிண்ட் தொடங்கியவுடன் எடுக்கப்பட்ட தேவைகள் மாற்ற அனுமதிக்கப்படாது இல்லையெனில் ஸ்பிரிண்ட் ஒன்றிணைக்காது இங்குள்ள ஒரு கொள்கை என்னவென்றால் தயாரிப்பு பின்னிணைப்பிலிருந்து அம்சம் எடுக்கப்பட்டவுடன் அவை மாற்ற அனுமதிக்கப்படுவதில்லை இங்கே சில சொற்கள் பாத்திரங்கள் விழாக்கள் மற்றும் கலைப்பொருட்கள் பாத்திரங்கள் தயாரிப்பு உரிமையாளர் குழு உறுப்பினர்களில் ஒருவர் தயாரிப்பு உரிமையாளரின் சார்பாக செயல்படுகிறார் அது ஒரு வாடிக்கையாளர் அவர் வாடிக்கையாளர் முன்னோக்கைக் கொண்டிருக்கிறார் திட்ட மேலாளரைப் போன்ற ஸ்க்ரம் மாஸ்டர் மற்றும் பின்னர் குழு உறுப்பினர்கள் வளர்ச்சியின் போது நடத்தப்படும் பல்வேறு விழாக்கள் உள்ளன ஒன்று ஸ்பிரிண்ட் திட்டமிடல் ஒரு ஸ்பிரிண்டின் முடிவில் ஸ்பிரிண்ட் மறுஆய்வு ஸ்பிரிண்ட் பின்னோக்கி மற்றும் தினசரி ஸ்க்ரம் கூட்டம் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு கலைப்பொருட்கள் உள்ளன இது இதுவரை அடையாளம் காணப்பட்ட தேவைகளை கண்காணிக்கும் தயாரிப்பு பின்னிணைப்பு ஆகும் மேம்பாட்டு வருமானமாக கூடுதல் தேவைகளை அடையாளம் காணலாம் மற்றும் இவை முன்னுரிமை பெற்ற வரிசையில் வைக்கப்படுகின்றன ஸ்பிரிண்ட் பேக்லாக் இது ஸ்பிரிண்டின் போது செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் இங்குள்ள எரியும் விளக்கப்படங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளன என்பதை விளக்கப்படங்களின் வடிவத்தில் சித்தரிக்கப்படுகின்றன தயாரிப்பு உரிமையாளருக்கு வாடிக்கையாளர் முன்னோக்கு உள்ளது மேம்பாட்டுக் குழுவில் ஐந்து முதல் ஒன்பது பேர் குறுக்கு செயல்பாட்டு திறன்களைக் கொண்டுள்ளனர் ஸ்க்ரம் மாஸ்டர் ஒரு திட்ட மேலாளர் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் ஸ்க்ரமை எளிதாக்குவது என்பது அணிக்கும் வெளியேயும் தலையிடுவதில் இடையகமாகும் மேலும் அந்த அணி உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் எந்தவொரு சிரமத்தையும் தீர்க்கிறது தயாரிப்பு உரிமையாளர் குழு உறுப்பினர்களில் ஒருவர் அல்லது அணியின் ஒரு பகுதியாக இருக்கும் வாடிக்கையாளர் பிரதிநிதிகளில் ஒருவராக இருக்கலாம் அவர் வாடிக்கையாளரின் பிரதிநிதியாக செயல்படுகிறார் வெளியீட்டு தேதியைத் தீர்மானிக்கும் அம்சங்கள் என்ன என்பதை வரையறுப்பவர் அவர்தான் சந்தை மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதைப் பொறுத்து வாடிக்கையாளர் முன்னோக்கின் அடிப்படையில் அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது ஒவ்வொரு மறு செய்கையிலும் தயாரிப்பு பின்னிணைப்பில் அம்சங்கள் மற்றும் முன்னுரிமையை சரிசெய்து இறுதியாக முடிவுகளை ஏற்கவும் அல்லது நிராகரிக்கவும் ஸ்க்ரம் பின்னால் உள்ள முக்கிய யோசனையை நாங்கள் கண்டோம் ஸ்க்ரமில் பல சொற்கள் உள்ளன சில சொற்களைப் பார்த்தோம் இந்த விரிவுரையின் முடிவில் நாங்கள் வருகிறோம் சுறுசுறுப்பான ஸ்க்ரம் மாதிரியில் இன்னும் சில சொற்களும் கருத்துகளும் இந்த விரிவுரையில் விவாதிக்க முடியவில்லை அடுத்த விரிவுரையில் நாம் கலந்து கொள்வோம் அடுத்த விரிவுரையில் வளர்ச்சி வாழ்க்கை சுழற்சிகள் குறித்த எங்கள் விவாதத்தை முடிப்போம்